வர்கிங் ஆப் கிரிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் வணக்கம் இந்த குறிப்பிட்ட விரிவுரை தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கு நாம் ஆஸிலேட்டர்கள் பற்றி பார்க்கிறோம் இதுவரை நாம் ஆஸிலேட்டர்கள் என்றால் என்ன என்பதை பார்த்தோம் பின்னர் நாம் ஒரு ஆஸிலேட்டரை செயல்பாட்டு பெருக்கியாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்த்தோம் பின்னர் நாம் பல வகையான ஆஸிலேட்டகளையும் அளவுகோல்களையும் பார்த்தோம் அளவுகோல் என்றால் என்ன பின்னூட்ட நெட்வொர்க் வழியாக ஆஸிலேட்டரின் உள்ளீட்டிற்கு மீண்டும் வழங்கப்படும் வெளியீட்டுமின்னழுத்தத்தின் கட்ட மாற்றம் 0o ஆக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை ஆதாயம் மற்றும் பின்னூட்ட காரணி பீட்டா 1 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் இதை 1 ஐ விட அதிகமாக வைத்திருக்கிறோம் ஆஸிலேசன் தொடங்குவதற்காக பின்னர் ஆஸிலேசங்களை தக்கவைக்க 1க்கு சமமாக ஆக்குகிறோம் R மற்றும் C இன் பயன்பாட்டைக் கண்டோம் எனவே பின்னூட்ட நெட்வொர்க்கில் மின்தடை மற்றும் மின்தேக்கிகளைப் பயன்படுத்தி ஒரு கட்ட மாற்ற ஆஸிலேட்டரை வடிவமைக்க முடியும் மேலும் நாம் பார்த்த சில சந்தர்ப்பங்களில் நாம் ஆஸிலேட்டரில் பயன்படுத்தும் பெருக்கியில் எந்தவித கட்ட மாற்றமும் ஏற்படாது அந்த குறிப்பிட்ட வழக்கில் நீங்கள் எந்த கட்ட மாற்றமும் இல்லாமல் ஒரு பின்னூட்ட நெட்வொர்க்கைப் பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் பெருக்கி மற்றும் வெளியீடு எந்த கட்ட மாற்றத்தையும் கொடுக்கவில்லை அதாவது பெருக்கியின் வெளியீடு உள்ளீட்டைப் பொறுத்தவரை ஒரே கட்டத்தில் உள்ளது அவ்வாறான நிலையில் அதே கட்டம் பின்னூட்ட நெட்வொர்க் மூலம் ஆஸிலேட்டரின் உள்ளீட்டிற்குச் செல்லும் எனவே பின்னூட்ட நெட்வொர்க்கில் எந்தவிதமான கட்ட மாற்றங்களும் இருக்கக்கூடாது அந்தக் குறிப்பிட்ட இடங்களில் வெய்யின் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் மற்றும் இந்த R C ஆஸிலேட்டர்கள் குறைந்த அதிர்வெண்ணில் பயன்படுத்தப்படுகின்றன அதிக அதிர்வெண்ணை பெறுவதற்கு நாம் L ஐ பயன்படுத்தும் ஆஸிலேட்டர்களைப் பயன்படுத்த வேண்டும் அதாவது மின் தூண்டல் L மற்றும் மின்தேக்கி C இந்த ஆஸிலேட்டர்கள் L மற்றும் C ஐ ரியாக்டன்ஸ் அல்லது ரியாக்டிவ் கூறுகளாக பயன்படுத்துகின்றன அதிக அதிர்வெண்ணை பெற L என்ற மின் தூண்டிகளையும் C என்ற மின்தேக்கிகளையும் கொண்ட ஆஸிலேட்டர்களைப் பயன்படுத்த வேண்டும் அதாவது இந்த ஆஸிலேட்டர்கள் தான் மின் தூண்டி மற்றும் மின் தேக்கிகளை ரியாக்டன்ஸ் மற்றும் ரியாக்டிவ் கூறுகளாக பயன்படுத்துகிறது பின்பு நாம் எவ்வாறு L மற்றும் C ஆசிலேட்டர்கள் அதாவது டேங்க் ஆசிலேட்டர்கள் ஆசிலேட்டர் சிக்னலை உருவாக்க பயன்படுகிறது என்பதைப் பற்றி பார்த்தோம் நாம் தொடக்கத்தில் ஒரு டேங்க் சுற்றில் மின் தூண்டியானது மின்தேக்கி உடன் இணைப்பில் இருக்கும் பொழுது மின் தேக்கி எவ்வாறு சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆகிறது என்பது பற்றி பார்த்தோம் மின்தேக்கியால் சார்ஜ் செய்யப்படும் மின்தூண்டி டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது மின்தேக்கியை எதிர் துருவத்தில் சார்ஜ் ஏற்றுகிறது இந்த மின்தேக்கி எதிர் துருவத்தில் சார்ஜ் ஏற்றுவதற்கான காரணம் லென்ஸ் விதியால் விளக்கப்படுகிறது மேலும் நாம் L மற்றும் C மூலம் ஒரு பின்னூட்ட நெட்வொர்க்கை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை புரிந்து கொண்டதுடன் இரண்டு வகையான ஆஸிலேட்டர்களை வடிவமைத்தோம் முதலாவது ஹார்ட்லி ஆஸிலேட்டர் மற்றும் இரண்டாவதாக கால்பிட்ஸ் ஆஸிலேட்டர் நான் சொல்லிக்கொடுத்த தந்திரம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமானால் ஒவ்வொரு ஆஸிலேட்டர்களிலும் எத்தனை மின்தூண்டிகள் மேலும் எத்தனை மின் தேக்கிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ளலாம் அதாவது ஒரு கால்பிட்ஸ் ஆஸிலேட்டரில் 2 மின் தேக்கிகள் மற்றும் ஒரு மின் தூண்டி பயன்படுத்தப்படுகிறது மேலும் ஒரு ஹார்ட்லி ஆஸிலேட்டரில் 2 மின் தூண்டிகள் மற்றும் 1 மின்தேக்கி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் எளிதில் கூறிவிடலாம் அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம் இப்பொழுது நாம் மற்றொரு வகையான ஆஸிலேட்டரை பற்றி பார்க்க இருக்கிறோம் அது கிரிஸ்டல் ஆஸிலேட்டர் கிரிஸ்டல் ஆஸிலேட்டர்களைப் பற்றி புரிந்து கொள்வதற்கு நாம் பைசோ எலக்ட்ரிக் பண்புகளை பற்றி புரிந்துகொள்ள வேண்டும் ஏனென்றால் பைசோ எலக்ட்ரிக்கிற்கும் பைசோ மின்தடைக்கும் இடையே நிறைய குழப்பங்கள் நிலவுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பைசோ எலக்ட்ரிக் பண்பு எனப்படுவது கிறிஸ்டலில் அழுத்தம் கொடுக்கும்போது அங்கு மின் அழுத்தத்தில் வேறுபாடு உருவாகிறது இந்தப் பண்பின் படி செயல்படும் கிறிஸ்டல்கள் பைசோ எலக்ட்ரிக் கிரிஸ்டல்கள் எனப்படும் மேலும் ஒரு சில க்ரிஸ்டலில் அழுத்தம் அல்லது விசையை கொடுக்கும்பொழுது அதன் மின் தடையில் மாற்றம் ஏற்படுகிறது இது பிசோ ரெஸிஸ்ட் பண்பு எனப்படுகிறது இந்தப் பண்பின் படி செயல்படும் கிறிஸ்டல்கள் பைசோ ரெஸிஸ்டிவ் கிரிஸ்டல் எனப்படுகிறது பைசா எலெக்ட்ரிக்கிரிஸ்டலின் அதிர்வு ஒரு துல்லியமான அதிர்வெண் கொண்ட மின் சிக்னலை உருவாக்கும்போது அந்த கிரிஸ்டல் ஆஸிலேட்டர் மின்னணு ஆஸிலேட்டர் சுற்று எனப்படுகிறது நாம் இந்த வகையான கிரிஸ்டலை பயன்படுத்தி அதனுடைய வெளியீட்டை எடுத்தால் அது ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரிஸ்டலின் இயந்திர அதிர்வின் காரணமாக மின்னழுத்தம் உருவாக்கப்படுகிறது என்று கூறலாம் நாம் அழுத்தத்தை பயன்படுத்தும் போது எவ்வாறு கிரிஸ்டல் அதிர்வு அடைகிறது நாம் அழுத்தத்தை பயன்படுத்தும் பொழுது கிரிஸ்டல் ரெசோனன்ஸ் அடைகிறது அந்த ஒத்தஅதிர்வு அதிர்வு அடையும் பைசோ எலக்ட்ரிக் கிரிஸ்டல் மெட்டீரியலால் ஈர்க்கப்பட்டு எலக்ட்ரிக் சிக்னலில் மாற்றம் ஏற்படுகிறது ஒவ்வொரு கிரிஸ்டலும் ஒவ்வொரு விதமான அதிர்வெண்ணை கொண்டிருக்கும் மேலும் நிலையான அதிர்வெண் கொண்டிருப்பதன் மூலமாக அதனுடைய நிலைத்தன்மை அதிகரிக்கிறது எனவே நாம் ஒரு நிலையான ஆஸிலேட்டரை உருவாக்க வேண்டுமென்றால் நாம் மற்ற ஆஸிலேட்டர்களை விட கிரிஸ்டல் ஆஸிலேட்டர்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது கிரிஸ்டலில் மாற்றம் ஏற்பட்டு மின் அழுத்தத்தில் மாற்றம் ஏற்படுகிறது நாம் இதை யில் பார்த்தோமானால் அழுத்தம் கொடுக்கும் பொழுது மின்னழுத்தம் அதிகரிக்கிறது மேலும் கொடுக்கும் அழுத்தத்தை நிறுத்தி விட்டால் அதன் மின்னழுத்தம் பழைய நிலையை அடைகிறது இதனால் கொடுக்கப்படும் அழுத்தத்தைப் பொறுத்து மின்னழுத்தத்தின் அல்லது எலக்ட்ரிக் சிக்னலில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை அறிகிறோம் கிரிஸ்டலின் பக்கங்களில் ஒரு இயந்திர விசையையோ அல்லது அழுத்தத்தையோ கொடுக்கும் பொழுது கிரிஸ்டல் அதிர்வடைந்து ஒரு AC மின் அழுத்தத்தை உருவாக்குகிறது மாறாக கிரிஸ்டலில் AC மின்னழுத்தத்தை கொடுக்கும்பொழுது கிரிஸ்டல் அதிர்வடைந்து அது இயல்பு நிலையில் இருந்து விலகல் அடைகிறது நாம் கிரிஸ்டல் ஆஸிலேட்டர் பற்றி பேசும் பொழுது முதலில் நாம் கிரிஸ்டலின் வகைகள் பற்றி தெரிந்துகொள்ள வேண்டும் கிரிஸ்டலில் இரண்டு வகைகள் உண்டு முதலாவது இயற்கையாக கிடைக்கும் கிறிஸ்டல்கள் இரண்டாவது செயற்கையாக உருவாக்கப்படும் கிறிஸ்டல்கள் ரோசெல்லே கிரிஸ்டல் என்பது மிகச் சிறந்த பைசோஎலக்ட்ரிக் செயல்பாடு கொண்டது ஆனால் இந்தப் பண்பு பலவீனமானது மிகச்சிறந்த பைசோ எலக்ட்ரிக் செயல்பாடு என்பது யாதெனில் அழுத்தத்தில் ஏற்படும் சிறிய மாற்றத்திற்கும் மின் அழுத்தத்தில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் ஆனால் இந்த கட்டமைப்பு பலவீனமாக இருப்பதால் இதனால் மிக அதிக அளவு அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாது எனவே நாம் இதை பொதுவாகவே மைக்ரோ போனில் பயன்படுத்துவோம் எனவே சிறிய அழுத்தத்திற்கும் பெரிய அளவில் மின்னழுத்த மாற்றம் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் நாம் ரோசெல் கிரிஸ்டலை பயன்படுத்தலாம் அடுத்து நாம் பார்ப்பது டார்மலின் கிரிஸ்டல் இந்த கிரிஸ்டல் குறைந்த அளவு பைசா எலக்ட்ரிக் பண்பை கொண்டிருந்தாலும் அதிக அழுத்தத்தை தாங்கும் அளவிற்கு வலிமையானது ஆனால் இதன் விலை அதிகம் மூன்றாவது வகை குவாட்ஸ் கிரிஸ்டல் மற்ற இரண்டு வகையான ரோசெல் கிரிஸ்டல் மற்றும் டார்மலின் கிரிஸ்டலை ஒப்பிடும் பொழுது இது எளிதாக கிடைக்கக்கூடியது மேலும் இது அதிகமாக ஆஸிலேட்டரில் பயன்படுத்தப்படக் கூடியது எனவே இந்த குவார்ட்ஸ் கிரிஸ்டல் ஆஸிலேட்டர் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இதன் பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி சிந்தியுங்கள் ஒரு கடிகாரம் என்ன செய்கிறது கடிகாரத்தில் கிரிஸ்டல் ஆஸிலேட்டர் இருக்கிறதா அடுத்து செயற்கையான ஆஸிலேட்டர் பற்றி பார்ப்போம் லித்தியம் டான்டலைட் காலியம் பாஸ்பேட் லாங்கசைட் இவை அனைத்துமே செயற்கையாக உருவாக்க கூடிய கிரிஸ்டல்கள் கிரிஸ்டல் ஆஸிலேட்டர்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை பற்றி பார்ப்போம் நாம் இங்கு பார்ப்பது ரெசோனன்ட் டேங்கில் பைசோ எலக்ட்ரிக் கிரிஸ்டலை பயன்படுத்தும் ஒரு ட்யூன்டு சர்க்யூட் ஆஸிலேட்டர் ஆகும் இயற்கையாக அறுகோணம் கொண்ட குவாட்ஸ் கிரிஸ்டல் செவ்வக வடிவில் வெட்டி எடுக்கப்படுகிறது அந்த செவ்வக வடிவிலான குவாட்ஸ் கிரிஸ்டல் ஆஸிலேட்டர்களில் பயன்படுத்தப்படுகிறது தற்பொழுது ஒரு சுத்தமான கிரிஸ்டல் இரண்டு உலோக தட்டுகளுக்கு இடையில் வைக்கப்படுகிறது இந்த அமைப்பு ஒரு மின்தேக்கிக்கு சமமானது ஏனென்றால் ஒரு மின்தேக்கியில் இருப்பது போலவே இரு மின் கடத்தும் பொருளுக்கு இடையில் ஒரு மின் கடத்தாப் பொருள் இருப்பது போல இங்கே இரு உலோக தகடுகளுக்கு இடையில் கிரிஸ்டல் இருக்கிறது இப்பொழுது இந்த படிகம் அதிர்வடையும் பொழுது அதன் உள் உராய்வு அதிர்வு ஒரு மின் தடையாகவும் படிகத்தின் நிறையினால் ஏற்படும் செயல்படா தன்மை ஒரு மின் தூண்டியாகவும் க்ரிஸ்டலின் வளையாதன்மை ஒரு மின்தேக்கியாகவும் செயல்படுகிறது எனவே செயல்படாத நிலையில் இருக்கும் இந்த அமைப்பானது ஒரு மின்தேக்கியாகவும் அதில் அதிர்வு ஏற்படும் பொழுது R L மற்றும் C கொண்ட ஓர் RLC சர்க்யூட் ஆகவும் செயல்படுகிறது fr12LCQ21Q2 கிரிஸ்டலின் குவாலிட்டி பாக்டர் QLR இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் செயல்படாத நிலையில் இருக்கும் இந்த அமைப்பானது ஒரு மின்தேக்கியாகவும் அதில் அதிர்வு ஏற்படும் பொழுது R L மற்றும் C கொண்ட ஓர் RLC சர்க்யூட் ஆகவும் செயல்படுகிறது fr12LC எனவே நாம் அதிக அதிர்வெண்ணை பெறவேண்டுமானால் கிரிஸ்டலின் தடிமனை குறைக்க வேண்டும் ஆனால் இது கிரிஸ்டலை பலவீனமாக்கும் எனவே நாம் உருவாக்கும் ஆஸிலேட்டர் ஆனது 200 ஹெர்ட்ஸ் முதல் 300 கிலோ ஹெர்ட்ஸ் வரம்புக்குள் இருக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்டல் ஆஸிலேட்டரின் அதிர்வெண் ஆனது படிகத்தின் தடிமனை பொருத்தே இருக்கிறது நாம் அதன் தடிமனை மிக மெலிதாக்கினால் அதனால் மிக அதிகமான அதிர்வுகளை தாங்க முடியாது எனவே இந்த ஆஸிலேட்டர்களின் வரம்பானது 200 முதல் 300 கிலோ ஹெர்ட்ஸ்க்குள்ளேயே இருக்கவேண்டும் இப்பொழுது இன்னொரு விஷயத்தைப் பார்ப்போம் ஒத்ததிர்வு நிலை ஏற்பட்டவுடன் தொடர் RLC தொடர்பானது எதிர்வினை Xl ஆனாது 2Xc க்கு சமம் இந்த நிலை ஏற்படும் பொழுது ஒத்த அதிர்வு உருவாகத் தொடங்குகிறது இந்த நிலையில் மின் மறுப்பு மிகக்குறைவாக இருக்கும் அதுவே மின்தடை R எனப்படும் எனவே இந்த தொடர் மின்மறுப்பில் ரெசொன்ன்ஸ் அதிர்வெண் ஆனது இதற்கு முன்பு நான் பார்த்த ரெசொன்ன்ஸ் அதிர்வெண்ணுக்கு இணையாக இருக்கும் இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் ரெசொன்ன்ஸ் தொடங்கும்பொழுது Xl எப்போதும் Xc க்கு இணையாக இருக்கும் இந்த நேரத்தில் மின்மறுப்பு R மிகக் குறைவாக இருக்கும் எனவே தொடர் ஒத்தஅதிர்வின் அதிர்வெண் ஆனது Dக்கு சமமாக இருக்கும் மேலும் இது ஒத்த அதிர்வின் அதிர்வு எண்ணிற்கு இணையானது எனவே தொடர் மின் அதிர்வெண்ணின் வகைப்பாடு இதற்கு முன்பு நாம் பார்த்த அதே வகைப்பாடு ஆகும் இப்பொழுது இணை அதிர்வு அல்லது அதிர்வுக்கு எதிரான நிலை ஏற்பட்டால் என்ன நிகழும் தொடர் ஒத்ததிர்வின் எதிர்வினை அனைத்து இணைக்கப்பட்ட மின்தேக்கி Cm இன் எதிர்வினைக்கு சமமாக இருக்கும் பொழுது மற்ற அதிர்வெண் நிலைகள் ஏற்படுகிறது இணைக்கப்பட்ட மின்தேக்கியை நீங்கள் இங்கு காணலாம் Refer to slide 1653 அது Cm எனப்படுகிறது ஒத்ததிர்வு ஏற்படும்பொழுது Xl ஆனாது Xc க்கு சமமாக இருக்கும் தொடர் அதிர்வுகளின் எதிர்வினை இணைக்கப்பட்ட மின்தேக்கியின் எதிர்வினைக்கு சமமாக இருக்கும் போது எதிர்வினை நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது அதாவது இந்தத் தொடர் கூறுகளினால் ஏற்படும் எதிர்வினை இணைக்கப்பட்ட மின்தேக்கிகளின் எதிர்வினைக்கு சமம் 1 ஒரு தொடர் RLC சுற்றில் மின்தேக்கியின் எதிர்வினை மின்தூண்டியின் எதிர்வினைக்கு இணையாக இருக்கும்பொழுது அதிர்வு நிலை தோன்றுகிறது XlXc 2 இந்த நிலையில் மின் மறுப்பு மிகக்குறைவாக இருக்கும் அதுவே மின்தடை R எனப்படும் 3 எனவே சீரிஸ் ரெசோனன்ஸ் அதிர்வெண் என்பது ரெசோனன்ஸ் அதிர்வெனுக்கு இணையாக இருக்கும் தொடர் அதிர்வெண்fs fs12LC பக்க ரெசோனன்ஸ் அல்லது எதிர் ரெசோனன்ஸ் நிபந்தனைகள் 1 மற்ற அதிர்வு நிலைகள் எப்போது தோன்றும் என்றால் ஒரு தொடர் RLC சர்க்யூட்டில் எதிர்வினை ஆனது இணைக்கப்பட்ட கெப்பாசிட்டர் எதிர்வினைக்கு இணையாக இருக்கும் பொழுது தோன்றும் 2 இந்த நிலையில் படிகத்தால் வழங்கப்படும் மின் மறுப்பு மிக அதிகமாக இருக்கும் 3 பக்க அதிர்வில் தொடர் மின்தேக்கி அளவு CeqCMCCMC 4 பக்க அதிர்வில் அதிர்வெண் ஆனது fp12LCeq fs fp நெருக்கமாக இருப்பதால் பொதுவாக அவை சமம் என்றே கருதப்படும் Q வின் மதிப்பு அதிகமாக இருப்பதால் படிகத்தினால் அதிக நிலைத்தன்மையுடன் அதிர்வெண்ணை கொடுக்க முடிகிறது நாம் மின்தடையை புறக்கணித்தோமானால் ஒரு படிகத்தின் மின்மறுப்பு அதன் எதிர்வினைக்கு சமமாக இருக்கும் இது படிகத்தின் அதிர்வெண்ணை பொறுத்து இருக்கும் jX jCM2 S22 p2 எனவே தொடர் அதிர்வின் அதிர்வெண்ணில் வெளியீட்டு மின் மறுப்பை y அச்சிலும் பக்க அதிர்வின் அதிர்வெண்ணை x அச்சிலும் காணலாம் இந்தப் கிரிஸ்டலின் அதிர்வெண்ணை பார்க்கும் பொழுது அது தொடர் இணைப்பின் அதிர்வாக இருந்தால் அதாவது fs என்றால் அது மின் மறுப்பை குறைக்கும் அதிர்வாக இருக்கும் மேலும் இது பக்க இணைப்பின் அதிர்வாக இருந்தால் அதாவது Fp என்றால் இந்த அதிர்வு உச்சத்தைத் தொடும் அளவு உயர்ந்து பின்பு மெல்ல குறைய ஆரம்பிக்கும் எனவே இப்படித்தான் ஆஸிலேசன் உருவாகிறது மேலும் பக்க அதிர்வை ஒப்பிடும்பொழுது தொடர் அதிர்வில் வெளியிட்டு மின் மறுப்பு எப்படி இருக்கும் என்பதை குறிக்கிறது எனவே நீங்கள் நிலைப்புத் தன்மையை பற்றி மேலும் பேசினால் கிரிஸ்டலின் அதிர்வெண் வெப்பநிலை வாழ்நாளை பொறுத்து கிரிஸ்டலின் அதிர்வெண் காலத்துடன் சேர்ந்து எவ்வாறு மாறுகிறது கிரிஸ்டலில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு வாழ்நாள் உள்ளது நேரம் அதிகரிக்கும் பொழுது அல்லது வெப்பநிலை மாற்றப்படும் பொழுது அல்லது காலப்போக்கில் வயதாகும் போது அதிர்வெண் சிறிது மாறுகிறது எனவே வெப்பநிலை சமநிலை என்பது ஒவ்வொரு டிகிரி வெப்பநிலை மாற்றத்திற்கும் அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றமே எடுத்துக்காட்டாக வெப்பநிலை மாற்றம் ஒரு டிகிரி சென்டிகிரேட் க்கு அதிர்வெண்ணில் மாற்றம் 10 முதல் 12 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் பொழுது இது மிகச் சிறிய மாற்றமே ஏனென்றால் மெகாஹெர்ட்ஸ் சில் கணக்கிடும் பொழுது 10 முதல் 12 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என்பது மிகக் குறைந்த அதிர்வெண் இது சுமார் 0 201 சதவீதம் அல்லது 0 1 சதவீதம் இது மிகவும் குறைவானது எனவே அதனால்தான் மெகாஹெர்ட்ஸை பொருத்தவரை ஒரு டிகிரியில் 10 முதல் 12 ஹெர்ட்ஸ் மாற்றம் ஏற்பட்டால் வெப்ப நிலையால் அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்காது இதன் மூலம் நாம் வெப்பநிலையால் அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றம் மிகக் குறைந்த அளவே இருக்கும் என்று கூறலாம் எனவே அனைத்து வகையான செய்முறை பயன்பாட்டுகளிலும் வெப்ப நிலையால் ஏற்படும் மாற்றத்தை மாறிலியாக கொள்கிறோம் ஒருவேளை இந்த சிறிய மாற்றத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத இடங்களில் வெப்பநிலை நிலையாக உள்ள ஒரு பெட்டியினுள் படிகத்தை வைத்து பயன்படுத்தலாம் இந்த வெப்ப நிலை மாறாத பெட்டியை கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஓவன் அல்லது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பாக்ஸ் என்று கூறலாம் ஆனால் சில இடங்களில் சிறிதளவு வெப்பநிலை மாற்றம் கூட இந்த அளவு அதிர்வெண் மாற்றத்தை உண்டாக்க கூடியது அதாவது ஒரு டிகிரிக்கு 10 முதல் 12 ஹெர்ட்ஸ் எனும்பொழுது இரண்டு டிகிரிக்கு 24 ஹெர்ட்ஸ் 3 டிகிரிக்கு 36 ஹெர்ட்ஸ் என்று கூடிக் கொண்டே செல்கிறது எனவே நிலையான அதிர்வெண் தேவை என்னும் பட்சத்தில் வெப்பநிலையால் எந்தவித பாதிப்பும் இருக்க கூடாது எனவே கிரிஸ்டல்லை கான்ஸ்டன்ட் டெம்ப்ரேச்சர் பாக்ஸ் அல்லது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஓவனில் வைத்து பயன்படுத்த வேண்டும் நாம் நீண்ட கால நிலைத்தன்மையை பற்றி பேசும் போது கிரிஸ்டல் நீண்டகால பயன்பாட்டினால் ஏற்படும் மாற்றத்தை பற்றி பேசவேண்டும் நீண்டகால பயன்பாட்டினால் ஏற்படும் மாற்றம் ஒரு வருடத்திற்கு 2×10 8 என்ற அளவிலேயே இருக்கிறது இது மிக மிக குறைந்த அளவே ஆகும் இதனால் நீண்ட கால நிலை தன்மையானது மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் குறுகியகால நிலைத்தன்மையை நாம் பார்க்கும் பொழுது குவாட்ஸ் கிரிஸ்டலின் அதிர்வெண் மாற்றம் நேரத்தை பொறுத்து சுமார் 106 ல் ஒரு பங்கு என்ற அளவிலேயே இருக்கிறது அதாவது ஒரு நாளைக்கு 0 இதுவும் மிக மிகச்சிறிய அளவே ஆகும் இதற்கு முந்தைய ஸ்லைடுகளில் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கடிகாரத்தில் பயன்படுத்துவது என்ன என்று இந்த ஸ்லைடில் அதற்கான பதிலையும் கொடுத்திருக்கிறேன் இப்பொழுது நாம் பார்த்தோமானால் குவாட்ஸ் ஆனது மிகச்சிறந்த அதிர்வெண் நிலை தன்மையுடன் இருப்பதால் அவை கடிகாரங்களிலும் கணினிகளிலும் நேரத்தைப் பொறுத்து செயல்படும் அடிப்படை சாதனங்களிலும் மின்னணு கைக்கடிகாரங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது இப்பொழுது நமக்கு ஆஸிலேட்டர்களிலும் குறிப்பாக கிரிஸ்டல்களில் அதிக நிலைத்தன்மை எவ்வளவு முக்கியம் என்பதை உணருகிறோம் எனவே படிகங்கள் மிக நிலையாக இருக்கும் பொழுது அதை பல இடங்களில் நாம் பயன்படுத்த முடியும் உதாரணமாக கணினிகள் கவுண்டர்கள் அடிப்படை நேரத்தைக் காட்டும் கருவிகள் மேலும் நமது மின்னணு கைக்கடிகாரங்கள் இவையே படிமங்களின் அடிப்படை பயன்பாடுகள் ஆகும் நாம் இப்பொழுது இந்த சமன்பாட்டில் உள்ள Fs C equivalent Fpஐ புரிந்து கொண்டதால் இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் கிரிஸ்டலின் மின்தூண்டல் L2hentry மின்தேக்குத்திறன் C2 kilo farad மின் எதிர்ப்புத்திறன் R2 kilo ohm என்றால் பக்க மற்றும் தொடர் இணைப்பின் அதிர்வுறும் அதிர்வெண்ணை கண்டுபிடிக்க தீர்வு முதலில் நாம் தொடர் இணைப்பின் அதிர்வின் அதிர்வெண்ணை அதனுடைய சமன்பாட்டை தெரிந்துகொள்ளவேண்டும் Series Resonance Frequency 12LC 123 0110 12 1 125Mhz அடுத்ததாக பக்க இணைப்பின் அதிர்வெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் Parallel Resonance Frequency 12LCequivalent அதற்கு நாம் Cequivalent சமன்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் CeqCMCCMC 210 120 0110 12210 120 0110 12 9 950 10 15farad fp12LCeq 123 95010 15 1 128MHz இப்போது நாம் பார்த்தது யுனி ஜங்ஷன் டிரன்சிஸ்டர்க்கான எடுத்துக்காட்டாகும் நாம் UJT ஆஸிலேட்டர் பற்றி பார்ப்பதற்கு முன்பு கிரிஸ்டல் ஆஸிலேட்டர் பற்றி நன்றாக ஒருமுறை பார்த்துவிட்டு UJT ஆஸிலேட்டரை அடுத்த தொகுதியில் காணலாம் இதுவரை நாம் பார்த்தது கிரிஸ்டல்களை எவ்வாறு ஆஸிலேட்டர்களில் பயன்படுத்தலாம் என்றும் எந்த வகையான கிரிஸ்டல்கள் பைஸோ எலக்ட்ரிக் பண்புகளை வெளிப்படுகின்றன என்றும் எந்த கிறிஸ்டல் அதிக நிலைத்தன்மையுடன் இருக்கிறது என்றும் பார்த்தோம் அதன்பின் கிறிஸ்டல்கள் எவ்வாறு ஆஸிலேட்டர்களில் பயன்படுத்தலாம் என்றும் என்னென்ன வகையான அதிர்வெண் சமன்பாடுகள் உள்ளன என்றும் பார்த்தோம் Fs மற்றும் Fp யை எவ்வாறு அறிந்துகொள்வது என்பதையும் பார்த்தோம் மேலும் சில உதாரணங்களையும் நாம் பார்த்தோம் மேலும் நாம் கிறிஸ்டல்கள் அதிக நிலைத்தன்மையுடன் இருப்பதால் அவை எங்கெங்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பது பற்றியும் இந்த தொகுதியில் கண்டோம் இதுவரை நீங்கள் கட்ட மாற்று ஆஸிலேட்டர் வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் கால் பிட்ஸ் ஆஸிலேட்டர் ஹார்ட்லி ஆஸிலேட்டர் மற்றும் கிறிஸ்டல் ஆஸிலேட்டர்என்றால் என்ன என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள் மேலும் அடுத்த தொகுதியில் UJT ஆஸிலேட்டர் பற்றி பார்க்க இருக்கிறோம் எனவே நாம் இந்த உரையை கிறிஸ்டல் ஆஸிலேட்டர்களுடன் முடித்துக்கொண்டு மற்ற வகையான ஆஸிலேட்டர்களை அடுத்த தொகுதியில் காணலாம் அதுவரை நீங்கள் ஸ்லைடுகளை பார்த்து ஆஸிலேட்டர்களின் செயல்பாடுகளை முழுவதுமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதற்கு முந்தைய தொகுதிகளை தவற விட்டிருந்தால் அவற்றையும் சென்று பார்த்தீர்கள் என்றால் அளவுகோல் என்றால் என்ன என்றும் ஆஸிலேட்டர் எவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது என்றும் காணுங்கள்